பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சத்யநாராயணன் கும்மாடி அவர்கள் ஐ மெட்ராஸ் பயோடெக்னாலஜி துறையில் பேராசிரியராக உள்ளார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இங்கே இருக்கிறார் அவருக்கு ஆராய்ச்சி வெற்றி பற்றிய கணிசமான அனுபவம் உள்ளது அவரது ஆராய்ச்சி பகுதிகள் தீவிர நிலைமைகளின் கீழ் நுண்ணுயிரிகளை தக்கவைத்தல் மற்றும் அவற்றின் தொழில்துறை பயன்பாடுகள் பயோகெமிஸ்ட்ரி ல் அடிப்படை இவை அவர் ஆய்வு செய்யும் இரண்டு முக்கிய பகுதிகள் பல்வேறு புத்தகங்களில் எழுதியுள்ளார் உயிரி அறிவியல் துறையில் 2012 ஆம் ஆண்டின் நாசிஸ்கோப்ஸ் எங் சயின்டிஸ்ட் விருது வென்றவர் ஆவார் இந்த விருது பல பத்திரிகை வெளியீட்டுகளை செய்யும் எல்செவிர் வழங்கியது எனவே அவர் பயோடெக்னாலஜி பகுதியில் நம்முடன் ஆய்வு பற்றி விவாதிக்க மிகவும் சிறப்பு அனுபவம் மிக்கவர் பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த பொது கேள்வியைக் கேட்டு தொடங்குகிறேன் உயிரித் தொழில்நுட்பம் ஆராய்ச்சியில் பாரம்பரிய பகுதிகள் என்று கருதப்படுபவை யாவை பல இலக்கியங்கள் ஏற்கனவே இருக்கின்றனவா பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி நாட்டில் 2 அடிப்படை துறைகளில் பயோடெக்னாலஜி உருவாகியுள்ளது என நான் நினைக்கிறேன் பொறியியலில் இருந்து சொன்னால் அது வேதியியல் பொறியியலில் இருந்து வந்தது உயிரியல் தொழில்நுட்பத்தில் கெமிக்கல் இன்ஜினியரில் ஆராய்ச்சி செய்யப்படும் மரபுசார் பகுதியானது உயிர் வேதியியல் பொறியியல் உயிரியக்கவியல் பொறியியல் ஆகியவை தொழில் நுட்ப மதிப்பீட்டு கலவைகள் மூலம் சில மெட்டபாலிச்களை உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளை உருவாக்குகின்றன ஒரு வேதியியல் செயல்முறை மூலம் மாற்றப்படும் நாம் வேதியியல் செயல்முறை அல்லாத உலோக நட்பு வளர்சிதை மாற்றங்களாக மாற்ற வேண்டும் இது ஒரு பாரம்பரிய வழிமுறையாகும் மற்றும் அடிப்படை அறிவியல் புள்ளியில் இருந்து எனவே எம் எஸ் சி M Sc மற்றும் பி எஸ் சி B Sc பயோகெமிஸ்ட்ரி மாலீகுலார் பயாலஜி மற்றும் ஜெனிடிக்ஸ் ஆகியவற்றில் வலுவான பின்னணியைக் கொண்டுள்ள திட்டங்கள் எனவே இந்த 2 பயோ டெக் நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஆய்வுகளின் பாரம்பரிய பகுதிகள் இப்போது இது பல பன்னாட்டு வழிகாட்டல்களாக மாறியது அங்கு ஆராய்ச்சி மற்றும் பொறியியல் துறைகளில் வேலை செய்து வருகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரி உயிரித் தொழில்நுட்பத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் ஆராய்ச்சிக்கான சிறப்பம்சங்களை நீங்கள் முன்வைக்க விரும்பும் குறிப்பிட்ட பகுதிகள் ஏதாவது இருக்கிறதா பேராசிரியர் சத்யநாராயண நா கும்மடி தொழிற்துறை புள்ளியில் இருந்து சிகிச்சை புரதங்கள் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் தடுப்பு மருந்துகள் மனித நோய்களுக்கான மருந்துகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஒரு பெரிய தொழில்நுட்ப பாரம்பரிய மைக்ரோ பையலஜி இருந்து விலங்கு உயிரணு கலாச்சாரங்கள் மற்றும் பல்வேறு மருந்து மூலக்கூறுகள் உற்பத்தி தாவர செல் கலாச்சாரங்கள் வரை எடுத்து இது அவர்கள் வழங்கப்படும் காரணம் என பியோசிமிழர் உள்ளது எனவே பியோசிமிழர் என்பது நமது உடலில் உள்ளதைப் போலவே இருக்கும் கலவைகள் என்று பொருள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி உதாரணமாக இரத்தப் பற்றாக்குறையால் நீங்கள் எரித்ரோபொய்டின் கொடுக்கிறீர்கள் எனவே எரித்ரோபொய்டின் என்பது நம் உடலைக் கொண்டது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஏற்கனவே நமது உடலில் உள்ளது பேராசிரியர் சத்யநாராயணா என் கும்மாடி எனவே சில குறிப்பிட்ட கலவைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் அதேபோல் விட்ரோவில் உள்ள அமைப்பை நினைவில் வைத்துக் கொள்ளும் செல் கலாச்சாரம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயண நா கும்மடி எனவே சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொழில்துறைகளில் ஒன்று பெரிய முதலீடுகள் மேற்கொள்ளும் ஆராய்ச்சியின் தொழில்துறை அம்சங்கள் இரண்டாவதாக கணக்கீட்டு உயிரியல் மக்கள் கட்டமைப்புகள் புரதங்களின் கட்டமைப்பு டி மூலக்கூறுகள் ஆகியவற்றைக் கண்டுபிடிப்பதற்காக உயிர் தகவலியல் அடிப்படையில் புதிய மென்பொருளை உருவாக்குகின்றனர் எனவே இது பயன்முறை தகவல்களின்படி காலவரையறைக்கு உதவுகிறது மேலும் சமீபத்தில் கவர்ச்சியான பெரிய டேட்டா அனாலிசிஸ் உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி எங்கள் நிறுவனமானது பெரிய டேட்டா அனாலிசிஸ் வேலை செய்வதில் மிகவும் புகழ் பெற்றது பெரிய குழு ஒன்று வேலை செய்கிறது எனவே உயிரித் தொழில்நுட்பம் பெரிய டேட்டா அனாலிசிஸ் ல் முக்கிய பாத்திரங்களில் ஒன்றாக இருப்பதால் மனித மரபணுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகளில் ஒரு பெரிய அளவு வரிசை உள்ளது நோய்க்கான சாத்தியக்கூறுகள் கண்டுபிடிக்க இது பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிகவும் சுவாரசியமானது என நான் நினைக்கிறேன் இது எவ்வாறு கணக்கிடலாம் என்பதைக் காட்டுகிறது பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி கம்ப்யூட்டிங் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வசதிகள் மிகவும் முக்கியமானவை என்று உங்களுக்கு தெரியும் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே விமர்சனமானது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மக்களுக்கு அறிமுகமான நுண்ணறிவு நுட்பங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே உயிர் தொழில்நுட்பத்தில் கூட கணிசமான அளவுக்கு உள்ளது பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி எங்கள் துறையிலுள்ள பெரிய கணக்கீட்டுக் குழுவைக் கொண்டுள்ளோம் எங்கள் துறையிலும் கணினி அறிவியல் மக்களிடையேயும் மிகவும் பலமான தொடர்பு உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணா என் கும்மாடி நிறைய திட்டங்களைச் செய்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி சமீபத்தில் இந்த பகுதியில் ஒரு பன்னாட்டு ஆசிரியர் பணியாற்றிகிறார் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மிகவும் நன்றாக இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் மாணவர் கண்ணோட்டத்தில் இருந்து அதைப் பார்ப்போம் டி பட்டத்திற்காக உள்வரும் மாணவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளனவா பாரம்பரியக் கல்லூரிகளில் இருந்து இங்கு வந்து பயோடெக்னாலஜி யில் சேர்வதுற்கு போதிய பயிற்சி உள்ளதா உங்களுக்குத் தெரிந்த சில குறிக்கோள்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அல்லது அவ்வாறு செய்தால் அது போன்ற விஷயங்களை மீறுவது எப்படி என்று உங்களுக்குத் தெரியுமா பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி புதிதாக வரும் மாணவர்களிடம் புதிதாக சோதனைகள் நடத்தப்படுவதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் பலர் இல்லை என்று நினைக்கிறேன் எனவே குறிப்பாக உயிர்தொழில் நுட்பத்தில் அனைத்து சோதனையாளர்களிடமும் துல்லியமாக செய்ய நிறைய உபகரணங்களை கையாள நிறைய அனுபவங்களைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அது அவற்றின் குறைபாடு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இத்துறையில் தூய்மை மிக முக்கியம் ஒரு பரிசோதனையில் முழுமை என்பது சவாலானது ஏன் என்றால் நம் கைகள் கூட மாசு ஏற்படுத்தும் பேராசிரியர் சத்யநாராயண என் குமாடி மாதிரி பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் நீங்கள் கவனமாக இருக்காவிட்டால் அங்கு வளர்ந்து கலாச்சாரம் தெரியாது எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது பரிசோதனையை தொடங்குவதற்கான திறனை மட்டும் அல்ல அந்த சோதனை முயற்சியில் உறைந்திருக்கும் உண்மை எனவே அது சரியில்லை என மக்கள் குறைபாடு உள்ளது இத்துறையில் சில விசேஷமான படிப்புகள் உங்களுக்குத் தெரிந்திருக்கின்றன மாணவர்களை நீங்கள் எப்படி உணருகிறீர்கள் அவர்களை எப்படி தயார் செய்வது பேராசிரியர் சத்யநாராயணா என் கும்மாடி முதல் வருடத்தில் அவர்களில் பெரும்பாலோர் சில மூத்தவர்களுடன் இணைந்து ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றனர் அதேசமயத்தில் அவர்கள் நிச்சயமாக வேலை செய்கிறார்கள் ஆரம்ப பரிசோதனைகளை செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த ஆய்வகங்களில் சோதனைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே முதல் வருடம் நாம் இதை செய்ய நேரம் ஒதுக்குகிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக நீங்கள் எதைப் பற்றி ஆராய்ச்சி செய்கிறீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள் அது குறிப்பிட்ட தொழில்களாக இருக்கலாம் என்று உங்களுக்குத் தெரியும் அதே நேரத்தில் ஒரு எம் டி பட்டம் எந்த அளவு கவனம் செலுத்துவது மற்றும் செறிவு ஆராய்ச்சி செய்யத் தேவையானது என்று உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் ஒரு எம் டி ஆராய்ச்சி சில வெட்டு விளிம்பு செயல்பாடு உள்ளது இது சமுதாயத்திற்கு நேரடியாக பயனுள்ளதாக இல்லை என்றாலும் பின்னால் பயன் தரலாம் என தெரிவதில்லை எனவே இந்த சூழ்நிலையில் நீங்கள் தொழிற்துறையின் பொருளை எங்கே காண்கிறீர்கள் துறையின் தற்போதைய ஆராய்ச்சி நடவடிக்கைகள் எவை உயிர்தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் நடப்பதைப் பொறுத்து அவை எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை உணருகிறீர்கள் பேராசிரியர் சத்யநாராயண என் கும்மாடி உயிரியலை அடிப்படையாக கொண்ட தொழில் துறையின் எண்ணிக்கை இப்பொழுது மற்ற துறைகளோடு ஒப்பிடுகையில் மிகவும் குறைவு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இது இந்தியாவில் மட்டுமா அல்லது சர்வதேச அளவிலா பேராசிரியர் சத்யநாராயண நா கும்மாடி சர்வதேச அளவில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி ஏனெனில் இது செய்ய அதிக முதலீடு தேவை மேலும் தொழில்துறையின் குறைவான வெற்றியை உள்ளடக்கியது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி மிகச் சாதாரணமான மருந்துகள் திரையிடுவதால் மருத்துவ பரிசோதனைகள் செய்வதோடு அது அதிகமான முதலீட்டை எடுக்கும் ஒரு கலவையைப் பெறுகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே அதிக முதலீட்டு நேரம் மற்றும் பல ஒழுங்குமுறை அம்சங்கள் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே குறிப்பாக அந்த வகையான தொழில்களில் மக்கள் மிகவும் குறிப்பிட்ட பயிற்சிக்கு வருகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி புரோட்டீன் வெளிப்பாடு போல எப்படி பொட்டாசியம் செய்ய வேண்டும் ஸ்ட்ரீமிங் செயலாக்கம் கீழே திரிபு மேம்பாடுகளை எப்படி போன்ற வேலை வாய்ப்புகள் உள்ளன உதாரணமாக எங்கள் துறையிலுள்ள மாணவர்கள் பயோ பிராசஸ் இன்ஜினியரிங் முடிந்திருக்கிறார்கள் எனவே வேலைவாய்ப்பு மற்ற பகுதிகளிலிருந்து துறையை ஒப்பிட்டுப் பார்க்கும் போது முன்கூட்டியே டாக்டரல் பயிற்சியளிப்பதற்காகவும் அதிக அனுபவமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் பிறகு நல்ல வேலைகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் இது மிகவும் பரந்த மற்றும் இடைக்கணிப்பு ஆகும் அதுதான் பிரச்சனை எனவே மக்கள் ஒரு பகுதியில் பயிற்சி பெற வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி அதை அடிப்படையாக கொண்ட பி டி பிரச்சனை அந்த நிறுவனத்திற்கு பொருத்தமாக இருக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் மாணவர்களிடமும் அவர்கள் மனித அறிவியல்களில் பயன்படுத்தக்கூடிய அம்சங்களை நீங்கள் அறிந்திருந்தால் முற்றிலும் புதியதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் செய்துகொள்கிறார்கள் என்று அர்த்தம் உங்களுக்குத் தெரிந்தவர்கள் அங்கு இருக்கிறார்களா அங்கே பட்டதாரிகளுக்குப் பிறகு தங்கள் சொந்த நிறுவனங்களைத் திறக்கிறவர்கள் இருக்கிறார்களா இந்த துறையில் நீங்கள் உறுதியை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி 3 4 மாணவர் எங்கள் துறையிலுள்ள தொழில்முனைவோர் தொடங்கி ஆசிரியர்களுடன் ஒத்துழைக்கின்றார் என நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே அவர்கள் ஆரம்ப கட்டங்களில் உள்ளனர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே அவர்கள் பெரும்பாலும் சென்சார் கண்டுபிடிப்பதற்கான கருவிகள் நோய் பன்றி சில விஷயங்களை விசாரிப்பது எப்படி கண்டு பிடிப்பது போன்றவை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி ஒரு நபர் நோயாளியா இல்லையா கண்டுபிடித்தல் எனவே எங்கள் பி குழுமத்திலிருந்து கண்டறியும் கருவிகள் வெற்றிகரமான உருவாக்கப்படுகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி கடற்பாசியில் இருந்து ஆற்றலை உருவாக்குகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே இது மிகவும் வெற்றிகரமான மற்றும் நன்கு நிறுவப்பட்ட நிறுவனமாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி இப்போது எங்கள் துறையில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி எனவே ஒரு உறுப்பு கூட உள்ளது பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி ஒரு உறுப்பு உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மேலும் மாணவர்கள் பெரும்பாலானோர் தொழிலுக்கு செல்கிறார்கள் அதன் பிறகு நீங்கள் அவர்களின் ஆராய்ச்சிக் கட்டுரையில் மிகவும் சார்ந்து இருக்கிறார்கள் சிலர் தொழில் முனைவோர் முயற்சிகளை ஆரம்பிப்பதாக சொல்கிறார்கள் டி மாணவர்களுக்கு கல்வியியல் துறை வாய்ப்பு பற்றி தெரியுமா ஏனென்றால் பலர் போகிறார்களே உங்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி நிறைய திறப்புகளும் உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பல திறந்த வெளியீடுகள் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி கல்வியாளர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன கல்வியாளர்களின் பிரசுரம் சிறப்பு வாய்ந்தவை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி மற்றும் நல்ல இடங்களை பெற வெளிநாட்டில் உள்ள ஆசிரியர்களின் பயிற்சி எடுப்பது மிகவும் ஏற்றது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி பின் மீண்டும் வந்து உயிரியல் துறையில் சிறப்பு சேர்க்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி எனவே நீங்கள் மாணவர் ஏதாவது பரிந்துரை செய்கிறீர்கள் பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி மாணவர்களை திரும்பிப் வர பரிந்துரைகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் திரும்பி வாருங்கள் மேலும் நீங்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சியை எப்படிப் பார்க்கிறீர்கள் எனவே இப்போது நீங்கள் மிகவும் ஈடுபட்டுள்ளீர்கள் என்பதால் பல விருதுகளை வென்றுள்ளீர்கள் மேலும் இந்த பத்திரிகை மிகவும் மிக நெருக்கமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் தலையங்கம் பலகையில் இருப்பீர்கள் பொதுவாக மாணவர்களின் முன்னேற்றம் மற்றும் உங்களுக்குத் தெரிந்ததைப் பற்றி வெளியீடுகள் மற்றும் நல்ல சேனல்கள் மற்றும் பலவற்றைப் பற்றி உங்களுக்குத் தெரியும் ஆராய்ச்சி மாணவனின் முன்னேற்றத்தை நீங்கள் பெறமுடியுமா என்று வேறு எந்த வழியும் இருக்கிறதா ஏனெனில் இந்த ஆராய்ச்சிக் குறிப்பு மிகவும் கடினமானதாக இருப்பதால் நிச்சயமாக ஒரு வேலை இருக்கிறது ஒரு பரீட்சை இருக்கிறது தரமும் இருக்கிறது நீங்கள் தரத்தை பெறுவீர்கள் நீங்கள் நன்றாகச் செய்திர்கள் அல்லது நன்றாகச் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆராய்ச்சியில் நீங்கள் உங்கள் மாணவர்களைப் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்கிறீர்கள் இந்த நபர் ஒரு ஆராய்ச்சியாளராகப் போகிறாரென்று நினைக்கிறீர்களா பேராசிரியர் சத்யநாராயணா என் கும்மாடி முதலில் நான் தெரிந்து கொண்டது ஒரு மாணவர் எனக்கு அனுப்பும் காகிதம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி இன்றைய சூழ்நிலைக்கு காகிதம் சுவாரசியமானதாக இருப்பதாகக் கூறுகிறார் எனவே நான் அதை பயன்படுத்த முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி அவர் ஆராய்ச்சி செய்வதற்கு இதுதான் முதல் அறிகுறிகள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஓ மிக நன்றாக இருக்கிறது பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே பிரச்சனையைப் பற்றி யோசித்துப் பார்த்து தன்னையே சார்ந்து செயல்பட முயற்சிக்கிறார் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பின்னர் அது தாளில் வாசிப்பதற்கும் சுவாரஸ்யமானதும் என்ற தீர்ப்பை ஏற்படுத்துகிறது பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எல்லாவற்றையும் தாளில் வாசிப்பது சுவாரஸ்யமான ஒன்று இது ஒரு வகையான மதிப்பீடுதான் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் எங்கள் ஆராய்ச்சியில் வழக்கமான பரிசோதனைகள் உள்ளன மாணவர்கள் முற்றிலும் வேறுபட்ட பரிசோதனைகள் மூலம் மீண்டும் வருகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி எனவே மாணவர்கள் வருவார்கள் வேறு ஏதாவது முயற்சி செய்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வேறு சில கருத்துக்கள் ஏதேனும் ஆய்வு செய்ய வேண்டும் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி வித்தியாசமான யோசனை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் அது ஆராய்ச்சி பகுதியை உண்மையில் விரிவாக்குகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி என் மாணவர்கள் சிலர் அவ்வாறு செய்தார்கள் பெரும்பாலும் பிற பொறியியல் இருந்தது இப்போது உயிரியல் வருகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி உயிரி விஞ்ஞானங்களில் ஆராய்ச்சி அதிகம் நடக்கிறது எனவே அவர்கள் சரியான பாதையில் இருக்கிறார்களா என்று அவர்கள் உணர உதவுகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி உங்களை முன்னேற்றிக் கொள்ள நான் உங்களுக்கு உதவுவேன் என்று கூறுவேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மிக நல்லது எனவே அவர்கள் மிகவும் அதிகமாக சிந்தித்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு வருகிறார்கள் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி இந்த ஒரு நம்பிக்கை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே மூன்றாவது வருடத்தில் வரும் மாணவர்களை இறுதி வரைவு ஆய்வறிக்கை தயாரித்து என்னிடம் கொடுக்கும்படி வழக்கமாக கூறுவேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி அவரது பகுதியில் பின்னர் அதை சரிசெய்ய முயற்சி செய்வோம் அதை சமர்ப்பிக்க வேண்டும் எனவே அவர்களுக்கு சிபாரிசு செய்ய உதவுகிறது மேலும் அவர் சிந்திக்க முடிகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி ஆராய்ச்சியை தவிர்த்து வெளியீடுகள் அவர்களின் நடத்தையைப் எவ்வளவு கவனமாக கண்காணிப்பு புத்தகம் மற்றும் தரவு ஆகியவற்றைப் பராமரிப்பு செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே தவறா அல்லது இல்லையா என்ற வழிகாட்டுதல் வேண்டும் எனவே மாணாக்கர்கள் தினமும் என்னை சந்திப்பார்கள் தங்கள் முடிவுகளை காண்பிப்பது என்ன செய்வது என்று வினாவுவார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி உண்மையில் நீங்கள் மாணவர் சந்திப்பைப் பற்றி அடிக்கடி குறிப்பிட்டுள்ளதால் வழிகாட்டிகளை மாணவர்கள் சந்திக்க வேண்டிய முறை எப்படி இருக்க வேண்டும் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி என் ஆய்வகத்தில் தினமும் சந்திக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தினமும் சந்திப்பது நல்லது பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி தினசரி சந்தித்து அவர்களைப் பார்க்கவும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே உன்னுடையது என்ன நடக்கிறது என்ற நாட்டத்தில் தினசரி தொடர்பு தேவை என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் ஒரு பொதுவான கேள்வியுடன் இந்த விவாதத்தை முடிக்க விரும்புகிறேன் அதாவது உயிரி தொழில்நுட்பத்தில் எம் டி திட்டத்தில் சேர விரும்பும் மாணவருக்கு என்ன அறிவுரை வழங்க வேண்டும் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி முதல் ஆலோசனையானது எந்த மாணவருக்குமான பொதுவான அறிவுரையாக இருக்காது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி முதலில் மாணவர் குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் அது மிகவும் முக்கியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக முக்கியமானது பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி தனது வாழ்வை இங்கே வசதியாக வைத்திருக்க அது முக்கியம் மேலும் எந்த மேற்படிப்பிலும் நிறுவனத்திலும் ஒரு அணி வீரராக உள்ளாரா இல்லையா என்று கேட்கப்படும் அளவீட்டில் இது ஒன்றாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே அவர்கள் சேரும் போது இந்த திட்டத்தில் அவர்கள் கற்றுக் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் இது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி இரண்டாவதாக முடிந்தவரை ஒரு சிக்கலை விரைவில் அடையாளம் காண வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி முடிந்தவரை விரைவாகவும் ஆய்வகப் பதிவு புத்தகம் கவனிப்பு புத்தகத்தை மிக தெளிவாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்தாலும் பரிசோதனைகள் தோல்வியடைந்தாலும் அவை தோல்வியுற்றதாக குறிப்பிடப்பட வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி அது முடிவடைந்தவுடன் தரவு கையாளுதல் மிகவும் சக்திவாய்ந்ததாக இருக்கும் இப்போதெல்லாம் இது மிகவும் முக்கியம் ஏனென்றால் இந்த உரிமை தவறானது என்று சொல்கிறார்கள் இது சரி என்று நீங்கள் அவர்களிடம் நிரூபிக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி அவர்கள் தவறான தகவல் அல்லது அதைப் போன்ற ஏதாவது கூறுவார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆமாம் பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே மூல தரவுகளை எல்லாம் சேமிப்பது மிகவும் முக்கியமானது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி அவர்கள் தரவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் வழிகாட்டியிடம் ஒரு நகல் கொடுக்க வேண்டும் எனவே எந்தவொரு பிரச்சினையும் சமாளிக்க அது பராமரிக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக அவர்கள் மிகவும் திட்டமிட வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி எனவே ஒழுங்கான முறையில் ஆய்வகத்திற்கு வருவது வழக்கமான நேரத்தை பின்பற்றுவது போன்றவை முக்கியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி உயிரித் தொழில்நுட்பம் உட்படஎந்தவொரு துறையிலும் நல்ல ஆராய்ச்சியாளராக ஆவதற்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் குறிப்பாக உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கு மிக முக்கியம் மேலும் ஒரு குழு உறுப்பினராக இருப்பது பாராட்டுக்குரியது ஏனென்றால் மாணவர்கள் பரீட்சைகளைப் படிக்கும்போது சொந்தமாக அல்லது ஏதாவது ஒன்றைப் படிப்பதற்கான ஒரு போக்கு இருக்கக்கூடும் பின்னர் அவர்கள் ஒரு அணி வீரராக இருப்பதற்குப் பயன்படுத்த வேண்டும் அது அவர்களுக்கு உதவுகிறது அது மற்றவருக்கு உதவுகிறது மற்றும் எல்லா வழிகளிலும் இது மிகவும் சுமூகமாக இயங்குகிறது பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி மேலும் அவர்களது பிரச்சனையைப் பற்றி அவர்களது சொந்த ஆய்வக மக்களைப் பேசக்கூடாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்களது பிரச்சனை சரி பேராசிரியர் சத்யநாராயண நா குமாடி அந்த உறுப்பினர் அல்லது மற்ற ஆய்வக உறுப்பினர்களிடம் பேச வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி நீங்கள் இன்னும் விரைவான தீர்வைப் பற்றி பேசுகிறீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே வெளிப்புற தொடர்பு என்பது உள் தொடர்பு போன்றது பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி வெளிப்புற தொடர்பு இது மிகவும் முக்கியம் மற்றும் இலக்கியம் வாசிப்பது மிக முக்கியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணா என் கும்மாடி அந்த துறையில் மேம்படுத்தவும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கிளிக் செய்யக்கூடிய பல வலைத்தளங்கள் உள்ளன என்று உங்களுக்குத் தெரியும் அவை அந்தப் பகுதியில் வெளியிடப்பட்ட ஆவணங்கள் என்னவென்று உங்களுக்கு அறிவிக்கின்றன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி அதைப் படிப்பது களத்தில் பரந்த அறிவு கிடைக்க மிகவும் முக்கியம் எனவே அவர்கள் கேரியரில் வெற்றிகரமாக செய்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நன்றி சத்யநாராயணன் இந்த சந்திப்பு மிகவும் இன்பமாக இருந்தது நிறைய விஷயங்களை நீங்கள் அறிந்துளீர்கள் அதை பகிர்ந்தது மிகவும் சுவாரஸ்யமானது என்று நான் நினைக்கிறேன் மாணவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று பயனுள்ள பல தகவல்கள் தந்தீர்கள் தகவல்கள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எங்களுடன் சேர்வதற்கு மிகவும் நன்றி பேராசிரியர் சத்யநாராயணா என் கும்மாடி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிச்சயமாக பேராசிரியர் சத்யநாராயணன் என் கும்மாடி நன்றி